மாணவர்களை வரவேற்கிறோம் கடந்த வகுப்பின் கலந்துரையாடலின் கடைசி பகுதியில் நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிப்பதற்கான அல்லது பணி மூலதனத் தேவையை பூர்த்தி செய்வதாகக் வெவ்வேறு அணுகுமுறைகளைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் மேலும் நடப்பு சொத்துகளுக்கு நிதியளிக்கக்கூடிய 3 அணுகுமுறைகளைப் பற்றி விவாதித்தோம் இந்த அணுகுமுறைகள் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறைகளுக்கு இடையில் உள்ளவை இந்த கன்செர்வேடிவ் அணுகுமுறையில் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் ஆபத்தும் அதிகமாக இருக்கும் இந்த 2 அணுகுமுறைகளில் ஏதாவது ஒன்றை பின்பற்றினாலும் விரும்பத்தகாத தேவையற்ற ஏதாவது ஒரு உச்சத்தில் கொண்டுபோய் விடும் என்று புரிந்துக்கொண்டோம் இது அவசியம் இல்லை நாம் 2 உச்சங்களையும் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் அதனால் நடு பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நடு பாதைக்கு நாம் ஹெட்ஜிங் அல்லது பொருந்தும் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால் நடப்புச்சொத்துக்கள் உண்மையான நடப்புச்சொத்துக்களாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நடப்புச்சொத்துக்களின் நிதி மூலம் குறுகியகால மூலங்களில்யிருந்து வரும் நிரந்தர நடப்புச்சொத்துக்களும் நிலையான சொத்துக்களும் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதி செலுத்தப்படும் இங்கு முழுமையான ஹெட்ஜிங் நடைபெருகிறது சொத்துக்கள் பொருத்தவரை சொத்துக்களின் நிதி மூலங்கள் பொருத்தவரை ஒரு முழுமையான பிளவு ஏற்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் மேலும் மேலும் செல்லும்போது இந்த அணுகுமுறைகளை எவ்வாறு அன்றாட முடிவெடுப்பதில் திறம்பட பயன்படுத்துவது மற்றும் நிதியின் வெவ்வேறு ஆதாரங்கள் எவ்வாறு பொறுத்து இருக்கும் என்பதைப் பற்றி பேசுவோம் அவற்றின் செலவு அவற்றின் நெகிழ்வுத்தன்மை ஆபத்து மற்றும் நம் நிதி முடிவை பாதிக்கும் வேறு சில காரணிகள் பற்றியும் பார்ப்போம் முந்தைய வகுப்பில் உங்களிடம் கூறியது போல் இங்கு குறுகிய கால நிதி பற்றி பேசுகிறோம் என்பதால் இது குறுகிய கால நிதியத்தின் மேலாண்மை அதாவது பணி மூலதனத்தின் மேலாண்மை ஆகவே மூலதனத்தை நிர்வகிக்க அல்லது நடப்புச்சொத்துக்களை நிர்வகிக்க கூடுதல் செலவை செலுத்தப் போகிறோம் என்றால் உற்பத்திச் செலவை அதிகரிக்கப் போகிறோம் ஏனெனில் நிதிச் செலவு அதிகரிக்கும் எனவே உற்பத்தியின் மொத்த உற்பத்தி செலவு அதிகரிக்கப் போகிறது மற்றும் லாபங்கள் மற்றும் விற்பனை விலை சந்தையில் பாதிக்கப்படும் தன்னிச்சையான நிதியிலிருந்து மற்றும் குறுகிய கால நிதியிலிருந்து பொருத்தமான நிதி மூலங்களிலிருந்து நிதியின் செலவை நிர்வகிக்க முடிந்தால் பின்னர் தேவை எழுந்தால் நீண்ட கால மூலங்களை அணுகலாம் அவ்வாறான நிலையில் நிதிச் செலவின் கணக்கில் எதைச் சேமித் தாலும் அது நேரடியாக இலாபத்தை அதிகரிக்கும் உடனடியாக அது லாபத்துடன் சேர்ந்துவிடும் ஏனென்றால் வேறு எங்கேயும் கசிவு கிடையாது மற்றும் கால அவகாசமும் மிகவும் குறுகியது நாம் இங்கு நாட்கள் வாரங்கள் இரண்டு வார காலங்கள் மற்றும் அதிகபட்சம் மாதங்கள் பற்றி பேசுகிறோம் ஒரு சில மாதங்கள் அல்லது வாரங்கள் அல்லது இரண்டு வாரங்களுக்குள் செலவு சேமிக்கப்படுகிறது மற்றும் இந்த சேமிப்பில் கசிவு ஏற்படாது நம்மால் செலவை சேமிக்க முடிகிறது மற்றும் இந்த நிதி நேரடியாக நிறுவனத்தின் லாபத்துடன் சேர்ந்துவிடுகிறது இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது நாம் ஒரு நிலவரத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் செலவை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எந்தவித உச்சமும் இல்லாமல் ஒரு நடுநிலை மூலத்திலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்கு நாம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையையும் பின்பற்றவில்லை இவ்விரண்டிற்கும் மத்தியில் ஒரு ட்ரேட் ஆஃப் காணப்படுகிறது இந்த நிலைமையில் நாம் ஒரு மிதமான ஆபத்தை எடுக்கிறோம் லாபமும் மிதமாகத்தான் இருக்கும் ஆபத்தை அதிகரித்து லாபத்தை அதிகரிக்கலாம் ஆனால் தொழில்நுட்ப நொடிப்பு தன்மை உடைய நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்தை கெடுத்துவிடும் ஒரு நிறுவனத்தால் சரியான நேரத்தில் தன் நிதி கடமைகளை செலுத்த முடியாத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் அது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி நற்பெயரைக் கெடுக்கும் செலவுகளில் நம்மால் சேமிக்க முடியவில்லை என்றால் நாம் நீண்ட கால நிதி மூலங்களை அணுகுகிறோம் என்று அர்த்தம் செலவு அதிகரிக்கும் போது லாபம் குறைகிறது ஆபத்தும் குறையும் இந்த நிலைமையில் நாம் ஒரு நடுபாதையை அல்லது ஒரு நடுநிலை அணுகுமுறையை கையாள வேண்டும் இதற்குப் பெயர் லாபத்துக்கும் ஆபத்தும் உள்ள ட்ரேட் ஆஃப் அல்லது சமநிலை நாம் லாபத்துக்கும் ஆபத்துக்கும் நடுவில் உள்ள ட்ரேட் ஆஃப்ஐ சரியான முறையில் எவ்வாறு கடைப்பிடிப்பது உங்களுடன் சிறிய வழக்கு அல்லது சூழ்நிலை மற்றும் அந்த வழக்கு அல்லது அந்த நிலைமைக்குச் செல்வதற்கு முன் சில விஷயங்களை நாம் சரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா நாம் பணி மூலதன மேலாண்மையை பற்றி பார்க்கும்போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் பணி மூலதனம் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மிகவும் அதிக அளவில் தேவைப்படும் உற்பத்தி நிறுவனங்களில் குறுகிய கால நிதி அல்லது செயல்பாட்டு மூலதனத்தை நிர்வகிப்பது நமக்கு தேவைப்படுகிறது ஏனெனில் உற்பத்தி நிறுவனங்களில் மட்டுமே நமக்கு பணி மூலதனம் தேவைப்படுகிறது நீங்கள் சேவைத் துறையைப் பற்றி பேசுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சேவைத் துறையில் நமக்கு பணி மூலதனம் தேவை தான் ஆனால் உற்பத்தித் துறையில் தேவைப்படுகிற அளவிற்கு நமக்குத் தேவை படாது எனவே சேவைத் துறையில் மேலாண்மை அவ்வளவு தேவையில்லை சில சேவை விற்பனையாளரிடமிருந்து ஒரு சேவையைப் பெற முயற்சிக்கும்போது அல்லது சேவை வழங்குநருக்கு நாம் அந்த சேவையின் ஒரு பகுதியை முன்கூட்டியே செலுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு ஒரு உணவகத்தைச் அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக ஒரு கூடார வீட்டின் உரிமையாளர் அல்லது அதுபோன்ற ஏதாவது ஒன்றைச் எடுத்துக்கொள்வோம் நாம் அவரிடம் முன்பதிவு செய்யச் செல்லும்போது இந்த தேதியில் அவர் சரி என்று கூறுவார் அல்லது நான் உங்களுக்கு சேவை செய்வேன் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று கூறுவார் எனவே ஆர்டரை உறுதிப்படுத்த நீங்கள் எனக்கு 50 அல்லது 30 40 முன்கூட்டியே செலுத்துமாறு கேட்பான் எனவே அவர் நம்மிடமிருந்து முன்கூட்டியே பணத்தை எடுத்துக்கொள்கிறார் அவர் நம்மிடமிருந்து முன்கூட்டியே எடுக்கும் பணத்தை மூலதனமாக பயன்படுத்துகிறார் ஆனால் உற்பத்தித் துறையைப் பொறுத்தவரை நாம் ஒரு கலர் டிவியை வாங்கப் போகிறோம் அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டியை வாங்கப் போகிறோம் நாம் ஒரு காரை வாங்கப் போகிறோம் அல்லது ஒரு கணினி வாங்கப் போகிறோம் என்றால் நாங்கள் வாங்குபவராக அல்லது வாடிக்கையாளராக நிறுவனத்திற்கு மூலதனத்தை வழங்கப் போவதில்லை நீங்கள் ஒரு கணினியை வாங்க விரும்பினால் நீங்கள் எனக்கு பாதி பணத்தை முன்கூட்டியே செலுத்துங்கள் பின்னர் மீதமுள்ள பாதி பணத்தை கணினி வழங்கியபின் செலுத்தலாம் என்று எந்தவொரு நிறுவனமும் அதைக் கேட்க மாட்டார்கள் அது நடக்காது அந்த தயாரிப்பு தயாராக உள்ளது இது கடையில் கிடைக்கிறது அங்கு சென்று அதை வாங்கி பயன்படுத்த தொடங்கலாம் எனவே நீங்கள் 100 தயாரிப்பை வாங்கி 100 க்கு பணம் செலுத்துகிறீர்கள் ஆனால் உற்பத்தியின் போது பணி மூலதனமும் நீண்ட கால நிதிகளும் தேவைப்படுகிறது எனவே சேவைத் துறையில் உங்களுக்கு பணி மூலதனம் தேவையில்லை ஆனால் உற்பத்தித் துறையில் பணி மூலதனம் தேவை எனவே உற்பத்தித் துறையில் உங்களுக்கு அதிக அளவு மூலதனம் தேவைப்படும்போது குறுகிய கால நிதிகளை அதாவது பணி மூலதனத்தை நீண்ட கால நிதியை சரியாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது இப்போது இந்த வழக்கைப் பற்றி விவாதிக்க 3 முக்கியமான அனுமானங்களை எடுப்போம் முதல் அனுமானம் என்னவென்றால் நாம் ஒரு உற்பத்தி நிறுவனத்தை சமாளிக்கிறோம் நீங்கள் பணி மூலதன மேலாண்மையை படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதை உற்பத்தித் துறையின் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கவேண்டும் இரண்டாவது அனுமானம் என்னவென்றால் இங்கு நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துக்களை விட குறைந்த லாபத்தை தரும் என்பதாகும் நான் ஏற்கனவே சொன்னது போல நடப்பு சொத்துக்கள் நீண்டகால சொத்துக்கள் அல்லது நிலையான சொத்துக்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானத்தையே ஈட்டும் அதனால் நாம் மிகவும் குறைந்த அளவு அதில் முதலீடு செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல சரக்கு இருப்பிலிருந்து லாபம் கிடைக்காது கடன் விற்பனையில் இருந்து லாபம் கிடைக்காது இதில் செலவு ஏற்படுமே தவிர வருமானம் இருக்காது அல்லது குறைவான வருமானமே கிடைக்கும் அதனால் நடப்பு சொத்துக்கள் அல்லது குறுகிய கால சொத்துக்களை நீண்டகால சொத்துக்கள் அல்லது நிலையான சொத்துக்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது நடப்பு சொத்துக்கள் மிக குறைந்த வருமானத்தையே ஈட்டும் அவைகள் நீண்டகால சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது வருமானம் ஈட்டாது அல்லது மிகவும் குறைந்த வருமானத்தை ஈட்டும் இங்கு நாம் பார்ப்பது இரண்டாவது அனுமானம் மூன்றாவது அனுமானம் என்னவென்றால் நீண்டகால நிதிகளை விட குறுகிய கால நிதிகளுக்கு செலவு மிகவும் குறைவாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுபோல இந்தியாவில் கால கட்டமைப்புக்கு ஏற்ப வட்டி விகிதம் மாறும் கடனுக்கான வட்டி முதிர்வுகாலத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது முதிர்வுகாலம் அதிகரிக்கும்போது கடனுக்கான வட்டி விகிதமும் அதிகரிக்கும் முதிர்வுகாலம் குறையும்போது கடனுக்கான வட்டி விகிதமும் குறையும் மூலதன தேவைகளை நிறைவேற்ற குறுகியகால தேவைகளில் இருந்து குறுகிய காலத்திற்கு அளிக்கப்படுகிறது இது ஒரு சில மாதங்களாக இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு சில வாரங்களுக்காக கூட இருக்கலாம் இப்போது நிதிக்கென குறைந்த செலவு செய்கிறோம் இது நம்முடைய மூன்றாவது அனுமானம் அதாவது குறுகிய கால நிதிகள் நீண்டகால நிதிகளை காட்டிலும் குறைந்த செலவில் கிடைக்கும் மற்றும் பணி மூலதன தேவைகளை சந்திக்க நாம் குறுகிய கால நிதிகள் அல்லது குறுகிய கால மூலங்களில் இருந்து வரும் நிதிகள் தன்னிச்சை மூலங்கள் போன்றவைகளை அணுகுகிறோம் நீண்டகால மூலங்களை பயன்படுத்துவதில்லை தன்னிச்சை மற்றும் குறுகிய கால நிதி வைத்து நிர்வகிக்க முடியும் என்றால் அது சிறந்ததாக இருக்கும் இங்கு மூன்றாவது அனுமானமான குறுகியகால நிதிகளை பணி மூலதன தேவைகளை சந்திக்க பயன்படுத்துகிறோம் இந்த நிதி நீண்ட கால நிதிகளை காட்டிலும் குறைந்த செலவு ஏற்பதடுத்தும் இவையே மூன்று அனுமானங்கள் இந்த மூன்று அனுமானங்களின் அடிப்படையில் நாம் ஒரு வழக்கை பார்ப்போம் எனவே இந்த 3 அனுமானங்களையும் சரியாக எடுத்துள்ளோம் இந்த 3 அனுமானங்களையும் எடுத்தவுடன் 3 அனுமானங்களின் அடிப்படையில் ஒரு வழக்கை சோதிப்போம் நீண்ட கால மற்றும் குறுகிய கால மூலங்களுக்கு இடையே உள்ள ட்ரேட் ஆஃப் நிதிகளின் செலவு லாபம் மற்றும் ஆபத்தை சமாளிக்க எவ்வாறு உதவுகிறது என்று பார்க்கலாம் இந்த வழக்கை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு விகிதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த விகிதம் இலாப அபாயத்தில் நடப்பு சொத்துக்களின் அளவின் தாக்கத்தையும் இரண்டிற்கும் இடையிலான trade off ய்யும் புரிந்து கொள்ள உதவும் இந்நிலையில் நடப்பு சொத்துகளின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல நமது அனுமானம் என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துடன் ஒப்பிடும்போது குறைந்த வருமானத்தை ஈட்ட கூடியவை நடப்பு சத்துக்களின் அளவு குறைவாக இருந்தால் லாபம் அதிகமாக இருக்கும் நடப்பு சொத்துக்களின் அளவு அதிகமாக இருந்தால் லாபம் குறைவாக இருக்கும் எனவே இருப்புநிலைக் குறிப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நடப்பு சொத்துக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் நிறுவனத்தின் லாபம் என்ன நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை நிலை என்ன மற்றும் நிகர மூலதனத்தின் நிலை என்ன என்பதைப் பார்ப்போம் நடப்பு சொத்துகளின் அளவை நாம் அதிகரித்தால் மொத்த சொத்துக்களின் அளவை நாம் அதிகரிக்காமல் அந்த மொத்த நடப்பு சொத்துகளின் அளவு அதிகரிக்கும்போது லாபம் என்னவாயிருக்கும் நிகர மூலதனம் என்றால் என்ன மொத்த சொத்துக்களை அதிகரிக்காமல் நடப்பு சொத்துகளின் அளவை அதிகரித்தால் லாபம் குறைகிறதா இல்லையா நம் அனுமானத்தின் படி அது குறைந்து போக வேண்டும் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்தால் நிறுவனத்தின் லாபம் உயர வேண்டும் எனவே இது நடக்கிறதா இல்லையா என்று இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை சரிபார்க்க மட்டுமே நமக்கு இங்கே ஒரு வழக்கு உள்ளது இந்த விஷயத்தில் ஒரு விகிதத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த சூழ்நிலையைப் புரிந்துகொள்வோம் அந்த விகிதம் என்னவென்றால் நடப்பு சொத்தின் விகிதம் நடப்பு சொத்துகளுக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதமாகும் இது நடப்பு சொத்துகளுக்கும் மொத்த சொத்துகளளுக்கும் உள்ள விகிதமாகும் மொத்த சொத்துக்களுக்கும் நடப்பு சொத்துக்களுக்கும் உள்ள அளவு என்ன இந்த விகிதம் மொத்த சொத்துக்களிலிருந்து 0 5 ஆகா இருக்கலாம் இது 0 51 என்று கருதப்படும் எனவே இது 0 51 ஆக இருந்தால் உங்கள் மொத்த சொத்துகளில் 50 நடப்பு சொத்துகள் என்று நீங்கள் கூறலாம் இந்த விகிதம் 0 41 என்றும் நாம் கருதலாம் எனவே மொத்த சொத்துகளில் 40 நடப்பு சொத்துகள் என்று பொருள் எனவே இதைப் பொறுத்து இங்கிருந்து நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் இதை இந்த நிலைக்கு குறைக்கிறோம் அல்லது இதை 0 61 ஆக உயர்த்தினால் அதற்கு வேறு நிலைமை இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் எனவே இறுதியில் உங்களிடம் இந்த விகிதம் உள்ளது பின்னர் நடப்பு சொத்துகளின் அளவை நாம் குறைக்கும் பொது இலாபம் உயர வேண்டும் மேலும் நீங்கள் நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கும்போது இலாபங்கள் குறைய வேண்டும் நடப்பு சொத்துக்களின் அளவினால் லாபத்தின் மேல் வரும் தாக்கத்தை நாம் படிப்பதற்கு இந்த விகிதம் உதவுகிறது இது நடப்பு சொத்துக்களில் இருந்து மொத்த சொத்துக்களின் விகிதமாகும் இப்போது நீங்கள் இந்த விகிதத்தைப் புரிந்து கொண்டால் நாம் முன்னேறிச்செல்லலாம் முதலில் ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு நாம் அதிகரிப்பின் விளைவைப் படிப்போம் நடப்பு சொத்துக்களின் அளவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பிறகு நடப்பு சொத்துகளின் அளவை அதிகரிப்போம் பின்னர் நாம் லாபத்தின் மீதான தாக்கத்தைக் காண்கிறோம் இரண்டாம் கட்டமாக நாம் நடப்பு சொத்துக்களின் அளவை குறைப்போம் லாபத்தின் மேல் இந்தத் தாக்குதல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மொத்த சொத்துக்களின் அளவை மாற்றாமல் அப்படியே வைத்துக்கொள்வோம் நடப்பு சொத்துக்களில் அளவை மட்டும் அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்வோம் இப்படி மாற்றுவதால் லாபத்தின் மேல் ஏற்படும் தாக்குதல் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் உதாரணமாக இந்த இருப்புநிலை குறிப்பை எடுத்துக் கொள்வோம் இந்த இருப்புநிலை குறிப்பில் இரண்டு விதமான சொத்துக்கள் சொத்துக்கள் பாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இது உங்களுக்கு சொத்து மற்றும் பொறுப்பு பக்கத்தை அளிக்கிறது பொறுப்புகள் பாகத்தில் 6000 மில்லியன் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன சொத்து பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் நம்மிடம் நிலையான சொத்துக்கள் உள்ளன நம்மிடம் நடப்பு சொத்துக்கள் உள்ளன இரண்டு கூறுகளான நிலையான சொத்துக்கள் 8600 மில்லியன் ரூபாயாகின்றன எனவே இருப்புநிலையின் சமநிலை சரியாக உள்ளது நடப்பு சொத்துக்களில் நிறுவனம் 2 சம்பாதிக்கிறது மற்றும் நிறுவனம் நிலையான சொத்துக்களில் 12 சம்பாதிக்கிறது என்ற அனுமானத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம் அந்த நிறுவனம் நடப்பு சொத்துக்களில் 2 ஐயும் நிலையான சொத்துக்களில் 12 ஐயும் சம்பாதிக்கும் ஏனென்றால் நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துக்களை காட்டிலும் குறைந்த வருமானம் ஈட்டக்கூடியவை நாம் அதிக வருவாய் விகிதத்தை இங்கு அனுமானித்துள்ளோம் ஏனென்றால் உண்மையான நிலையில் எந்த நிறுவனமும் 2 கூட சம்பாதித்தது கிடையாது கடந்த கலந்துரையாடலில் நாம் பார்த்தது போல சரக்கு இருப்பிலிருந்து நிறுவனங்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றன கடன் விற்பனையில் இருந்து நிறுவனங்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றன நிறுவனம் முன்கூட்டியே செலுத்தும் பணத்திலிருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் நிறுவனங்கள் சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்களில் இருந்து மாத்திரமே சம்பாதிக்கிறார்கள் நிறுவனங்கள் ரொக்கத்திலிருந்து கூட சம்பாதிப்பது இல்லை இருந்தாலும் நடப்பு சொத்துக்களில் இருந்து 2 வருமானம் வருவதாகவும் நிலையான சொத்துக்களில் இருந்து 12 வருமானம் வருவதாகவும் நாம் ஒரு அனுமானத்தை உருவாக்குகிறோம் இவைகளை மனதில் கொண்டு இப்பொழுது நாம் இருப்புநிலை குறிப்பை பார்ப்போம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நடப்பு மற்றும் நிலையான சொத்துக்களின் அடிப்படையில் வருவாய் விகிதத்தின் அடிப்படையில் நிறுவனங்கள் எவ்வளவு வருவாய் சம்பாதிக்கிறார்கள் என்றும் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்கும் உள்ள விகிதம் என்னவென்றும் நிகர மூலதனத்தின் நிலைமை எவ்வாறு உள்ளது என்றும் பார்க்கலாம் இங்கு பார்க்கும்போது நடப்பு சொத்துக்களின் மதிப்பு 5400 ஆகும் மொத்த சொத்துக்களின் மதிப்பு 14000 ஆகும் நடப்பு சொத்துகளுக்கும் நிலையான சொத்துகளுக்கும் உள்ள விகிதம் 38 6 ஆகும் விகிதத்தை கணக்கிட்டுள்ளோம் வருவாய் விகிதத்தின் அடிப்படையில் 2 மற்றும் 12 என்று கருதும்போது நடப்பு சொத்துகளுக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள விகிதத்தை கணக்கிட்டால் 38 6 ஆகா இருக்கும் நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களின் லாபத்தை கணக்கிட்டால் அந்த லாபம் 1140 மில்லியன் இப்போது இது 38 6 என்ற விகிதமாகும் இது நிறுவனத்தின் லாபம் 1140 மில்லியன் ஆகும் நடப்பு சொத்திற்கும் மொத்த சொத்திற்கும் உள்ள விகிதம் 38 6 மற்றும் நிகர செயல்பாட்டு மூலதனம் இப்போது நிகர மூலதனம் என்றால் நிகர செயல்பாட்டு மூலதனத்தை எவ்வாறு கணக்கிடுவது நிகர செயல்பாட்டு மூலதனம் என்றால் நடப்பு சொத்துகளுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கு உள்ள வித்தியாசம் என்று பார்த்தோம் இப்போது இந்த வழக்கில் நடப்பு சொத்துக்கள் கழித்தல் நடப்பு பொறுப்புகள் ஆகும் நடப்பு சொத்தின் நிலை 5400 ஆகவும் நடப்பு பொறுப்புகள் நிலை 3200 ஆகவும் இருப்பதைக் கண்டோம் எனவே இது 5400 மற்றும் இது 3200 ஆகும் எனவே நிகர செயல்பாட்டு மூலதனம் 2200 மில்லியன் ஆகும் இது நிகர மூலதனம் இதன் பொருள் 5400 என்ற அளவிற்கு இருக்கும் மொத்த நடப்பு சொத்துக்களின் அளவுக்கு நிதியளிப்பதே ஆகும் இந்த அளவு தன்னிச்சையான மற்றும் குறுகிய கால நிதி மூலங்களிலிருந்தும் நாம் தன்னிச்சையான நிதி முழுவதுமாக தீர்ந்துவிட்ட பிறகு குறுகிய கால நிதி ஆதாரங்களை நாம் முழுமையாக தீர்த்துவிடுகிறோம் இதன் பொருள் மீதமுள்ள தொகை 2200 மில்லியன் நிதியின் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிகர மூலதனம் என்பது நிகர செயல்பாட்டு மூலதனத்திற்கு ஒத்ததாகும் அதாவது நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்கள் நிகர மூலதனம் என்பது என்னவென்றால் நீண்ட கால மூலங்களிலிருந்து எவ்வளவு நிதி வருகிறது என்பதாகும் நிகர மூலதனம் பூஜ்ஜியமாக இருந்தால் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளுக்கு சமமாக இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் நிகர செயல்பாட்டு மூலதனம் எதிர்மறையாக இருந்தால் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளைவிட குறைவாக உள்ளன என்று கருதலாம் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக இருக்கும்போது தன்னிச்சை நிதியில் இருந்தும் குறுகியகால நிதியில் இருந்தும் மொத்த நடப்பு சொத்துக்களுக்கு நிதி வரும் என்று அர்த்தம் மேலும் நிதி தேவைப்பட்டால் நீண்டகால மூலத்திலிருந்து அளிக்கப்படும் எனவே இந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் இருப்புநிலைக் குறிப்பில் எந்த மாற்றமும் செய்யாமல் நடப்பு சொதுக்களை 5400 மில்லியன் மதிப்பிற்கும் வைத்திருக்கிறோம் இது தான் லாபமாகும் இது நம் நிகர மூலதனம் மற்றும் இது நடப்பு சொதுகளுக்கும் மொத்த சொதுகளுக்கும் உள்ள விகிதமாகும் இப்போது நாம் நடப்பு சொத்துகளில் மாற்றம் செய்கிறோம் நடப்பு சொத்துகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும்போது நடப்பு சொத்துகளில் 600 மில்லியன் தொகையைச் நிலையான சொத்துகளிலிருந்து சேர்க்கிறோம் நாம் கலவையை மாற்றுகிறோம் மொத்தத்தை ஒரே மாதிரியாக வைத்திருக்கிறோம் மொத்தம் 14000 ஆகும் எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் 600 மில்லியன் சேர்ப்பதன் மூலம் நடப்பு சொத்தின் அளவை 5400 ரிலிருந்து 6000 ஆக உயர்த்துகிறோம் எனவே இப்போது என்ன நடக்கும் நடப்பு சொத்துக்கள் இப்போது 6000 ஆக மாறும் மற்றும் நீண்ட கால சொத்துக்கள் 8000 ஆகக் குறையும் மொத்தம் அப்படியே இருக்கும் இப்போது விகிதம் மாறும் நீங்கள் இப்போது விகிதத்தைக் கண்டால் மன்னிக்கவும் மொத்த சொத்துக்கள் அப்படியே இருக்கும் இது 8000 அல்ல ஆனால் 14000 என்றால் இதில் நிலையான சொத்து 8000 ஆகும் எனவே மொத்த சொத்து 14000 ஆகும் எனவே இது 6000 க்கும் 14000 க்கும் இடையிலான விகிதமாகும் மேலும் நீங்கள் கண்டுபிடித்தால் அந்த விகிதம் 42 9 ஆக இருக்கும் இது புதிய விகிதமாகும் அதாவது 42 9 புதிய விகிதமாகும் நடப்பு சொத்துகளின் அளவை நாம் மாற்றியுள்ளோம் நடப்பு சொத்துக்கள் இப்போது 6000 ஆகவும் மொத்த சொத்துக்கள் 14000 ஆகவும் உள்ளன மீதமுள்ளவை நிலையான சொத்துக்கள் முன்பு இது 5400 மற்றும் 8600 ஆக இருந்தது இப்போது அது 6000 மற்றும் 8000 ஆகும் மொத்தம் 14000 ஆகவே உள்ளது இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்கும் இடையிலான விகிதத்தை மாற்றுகிறீர்கள் இதனால் லாபத்தின் மீதான தாக்கத்தை பாருங்கள் இதற்கு முன்னால் லாபம் எவ்வளவாக இருந்தது இது 1140 மில்லியன் குறைந்துள்ளது ஆனால் நிகர மூலதனம் மேம்பட்டுள்ளது முன்பு நிகர மூலதனம் 2200 மில்லியன் அதிகரித்துவிட்டது நீர்மை தன்மை அதிகரித்துவிட்டது ஆனால் இந்த நீர்மை தன்மையின் விளைவு நம் லாபத்தை குறைத்து விட்டது ஆபத்தும் குறைந்துவிட்டது நீர்மை தன்மை அதிகரித்ததால் இறுதியில் லாபத்தை குறைத்து விட்டது இந்த விகிதத்தில் மாற்றம் ஏற்பட்டதால் நிகர மூலதனம் அதிகரித்துவிட்டது என்று அர்த்தமாகும் முன்பு 2200 மில்லியன் நீண்டகால மூலங்களிலிருந்து வரும் நீண்டகால மூலத்தின் விகிதத்தை நாம் அதிகரிக்கும் போது நாம் செலவை அதிகரிக்கிறோம் செலவு அதிகரிக்கும் போது லாபம் குறைந்துவிடும் இந்த வழக்கில் லாபம் 1140 மில்லியன் குறைந்து உள்ளதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் நீர்மை தன்மை அதிகரித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும் நடப்பு சொத்துக்களை 5400ரிலிருந்து 6000மாக அதிகரித்தோம் இப்போது நீங்கள் அதை 600 ஆல் குறைக்க முடியும் நீங்கள் அதை 600 ஆகக் குறைத்தால் உங்கள் நடப்பு சொத்துகளின் நிலை என்னவாக இருக்கும் நடப்பு சொத்துகளின் நிலை 4000 ஆக இருக்கும் மொத்த சொத்துக்கள் அப்படியே இருக்கும் இது 4800 ஆக இருக்கும் எனவே 4800 ஐ 14000 ஆல் வகுத்தால் இப்போது விகிதம் மாறும் நீங்கள் விகிதத்தை மாற்றினால் புதிய விகிதம் 34 3 ஆக இங்கே இருக்கும் இப்போது இது புதிய விகிதம் மற்றும் நீங்கள் இந்த விகிதத்தை மாற்றினால் இந்த விகிதம் 34 புள்ளி இந்த விகிதத்தை நாம் ஏற்கனவே 34 3 கணக்கிட்டுள்ளோம் இது புதிய விகிதம் 34 எனவே இதற்கு முன்னர் இது விகிதமாக இருந்தது அதிகரிப்புக்குப் பிறகு இது விகிதம் மற்றும் குறைவுக்குப் பிறகு இது விகிதம் மொத்த சொத்துகளில் அல்லது சொத்துகளின் மொத்த கூடையில் நீங்கள் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்தவுடன் இதன் பொருள் நடப்பு சொத்துக்கள் குறைந்த வருவாய் திறன் கொண்டவை குறைந்த லாபம் கொண்டவை உங்கள் லாபம் உயரும் ஆனால் நிகர செயல்பாட்டு மூலதனம் குறையும் முன்னதாக நிகர செயல்பாட்டு மூலதனம் 2200 ஆக 2800 ஆகா இருந்தது இது 2200 ஆகா இருந்தது நாம் அதை 2800 ஆக உயர்த்தினோம் இப்போது நாம் அதைக் குறைக்கப் போகிறோம் நீங்கள் அதைக் குறைக்கப் போகிறீர்கள் என்றால் நடப்பு சொத்துகளின் அளவை 600 ஆகக் குறைத்துள்ளீர்கள் என்று அர்த்தம் இது அதே அளவு குறையப் போகிறது இப்போது உங்கள் நிகர மூலதனம் 1600 மில்லியன் இருக்கும் அதனால் என்ன நடக்கிறது நீர்மைத்தன்மை குறைகிறது நீர்மைத்தன்மை குறைகிறது அதாவது ஆபத்து அதிகரிக்கிறது ஆபத்து அதிகரிக்கும் போது இறுதியில் இலாபமும் அதிகரிக்க வேண்டும் எனவே இதன் பொருள் லாபம் அதிகரித்துள்ளது மற்றும் இங்குள்ள லாபம் ஆரம்பத்தில் 1140 மில்லியன் உள்ளது ஆகவே விலையுயர்ந்த சொத்துகளின் விகிதத்தை நீங்கள் அதிகரித்தால் உங்கள் லாபம் குறையும் ஆனால் ஆபத்தும் குறையும் என்பதை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நிகர மூலதனம் அதிகரிப்பதால் ஆபத்து குறையும் ஆனால் அந்த விஷயத்தில் விலையுயர்ந்த சொத்துகளின் அளவை நீங்கள் குறைத்தால் உங்கள் லாபம் அதிகரிக்கும் ஆனால் ஆபத்தும் அதிகரிக்கும் எனவே இருப்புநிலைக் குறிப்பில் இந்த நிலைமையை பார்த்தோம் நிகர மூலதனத்தின் ஆரம்ப மதிப்பு 2200 என்று பார்த்தோம் நிகர மூலதனத்தை 2800 மில்லியன் அதிகரித்தது நடப்பு சொத்துக்களுக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் இடையே உள்ள விகிதத்தை அதிகரிக்கும் போதும் குறைக்கும் போதும் நம் லாபம் குறையவும் அதிகரிக்கவும் செய்கிறது என்பதை பார்த்தோம் நிகர மூலதனம் ஏறும் போதும் இறங்கும் போதும் நீர்மை தன்மை இறங்கவும் ஏறவும் செய்கிறது மற்றும் அதே சமயம் ஆபத்தும் ஏறவும் இறங்கவும் செய்கிறது ஏனெனில் நிகர மூலதனம் மாற்றப்பட்டு வருகிறது நடப்பு சொத்துகளின் விகித அளவு மாறும்போது ஒரு நிறுவனத்தின் லாபத்தை தாக்குகிறது இது மிகக்குறுகிய காலம் என்பதால் நிதி செலவில் நாம் செய்யும் சேமிப்பு வீண் போகாது அல்லது எந்த முன்னணியிலும் தவறாகப் பயன்படுத்தப்படாது நேரடியாக நீங்கள் நிறுவனத்தின் அதிகரித்த இலாபத்தை சேர்க்கப் போகிறீர்கள் ஏனென்றால் கால அளவு மிகக் குறைவு மற்றும் எந்த கசிவு ஏற்பட வாய்ப்பில்லை இப்போது நாம் அடுத்த பகுதியை பார்க்கலாம் அது நடப்பு பொறுப்புகளின் அளவில் நாம் செய்யும் மாற்றம் நடப்பு பொறுப்புகளின் அளவை நீங்கள் மாற்றும்போது குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகள் அவை குறைந்த உற்பத்தி மன்னிக்கவும் குறைந்த செலவு என்று நாம் பார்த்தோம் வருவாய்த்திறன் இல்லை என்பது வருவாய் என்பது சொத்துக்களுடன் தொடர்புடையது என்று நான் கூறுவேன் எனவே குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகள் அல்லது தன்னிச்சையான மற்றும் குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகள் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகளுடன் ஒப்பிடுகையில் அவை குறைந்த விலை கொண்டவை ஏனெனில் இந்தியாவில் வட்டி விகிதங்கள் கால கட்டமைப்பை பொருத்து உள்ளது என்று நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இந்த காரணத்தினால் குறுகிய கால மூலங்களிலிருந்து உங்களிடம் அதிக நிதி இருந்தால் உங்கள் லாபம் அதிகரிக்கும் ஏனென்றால் நிதிகளின் விலை குறையும் உங்கள் நிதி செலவு குறையும் ஆனால் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிதி அதிகமாக இருந்தால் லாபம் குறைந்து இறுதியில் அது பல விஷயங்களை பாதிக்கும் ஆபத்து பாதிக்கப்படும் லாபமும் பாதிக்கப்படும் மற்ற விஷயங்களும் பாதிக்கப்படும் எனவே இது எவ்வாறு நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் இது வரை அதை நடப்பு சொத்துகளின் கண்ணோட்டத்தில் பார்த்தோம் இப்போது அதை நடப்பு பொறுப்புகளின் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்போம் நடப்பு பொறுப்புகளின் கண்ணோட்டத்தில் அதைப் பார்க்கும்போது நிதி மூலங்களின் விகிதத்தில் அதிகரிப்பு மற்றும் குறைவு நடைபெறுகிறது குறுகிய கால மூலங்களிலிருந்து அதிக நிதி வருகிறதென்றால் அது அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறை ஆகும் குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதியைப் பயன்படுத்துவதன் மூலம் குறுகிய கால நிதியை நீண்ட காலத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்க்கு கூட சிலசமயம் பயன்படுத்துகிறோம் இதைச் செய்யும்போது நிதிகளின் செலவில் நிறைய சேமிக்கிறோம் நிதிகளின் விலையை குறைக்கும்போது இறுதியில் லாபம் அதிகரிக்கப் போகிறது ஆனால் அதன் விளைவாக ஆபத்தும் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நிதிகளின் குறுகிய கால மூலங்களுக்கு மிக விரைவாக திருப்பிச் செலுத்தப்படவேண்டுவதால் நாம் போதுமான நீர்மைத்தன்மை பராமரிக்க வேண்டும் நீர்மைத்தன்மையை பராமரிக்க முடியாவிட்டால் இந்த குறுகிய கால நிதியை உரிய தேதியில் திரும்ப செலுத்த முடியாது மேலும் நிறுவனம் திரும்ப செலுத்த தவறினால் அது நிறுவனத்தின் தொழில்நுட்ப நொடிப்புத்தன்மையாக கருதப்படும் ஆனால் நடப்பு சொத்துக்களின் விஷயத்தில் அவை குறைவாக வருமானம் ஈட்டக்கூடியவை எனவே மொத்த சொத்தில் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்தால் லாபம் அதிகரிக்கும் நடப்பு பொறுப்புகளின் விஷயத்தில் தலைகீழாக நடக்கப்போகிறது குறுகிய கால நிதி நீண்ட கால நிதிகளுடன் ஒப்பிடும்போது விலை குறைந்து காணப்படும் மொத்த சொத்துகளின் நிதியில் குறுகிய கால நிதிகளின் அளவை அதிகரிக்கும்போது நிதிகளின் விலை குறையும் நிதிச் செலவும் குறைந்துவிடும் மற்றும் நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கும் குறுகிய கால நிதிகளுக்கும் மொத்த நிதிகளுக்கும் உள்ள விகிதத்தை குறைத்தால் என்ன நடக்கும் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஏனெனில் நீண்ட கால மூலங்களிலிருந்து அதிக நிதி வருகிறது நீண்ட கால ஆதாரங்கள் அதிக விலை கொண்டதாக இருப்பது நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கும் வெவ்வேறு மூலங்களிலிருந்து வரும் நிதிகளின் பங்களிப்பின் விகிதத்தை மாற்றுவதன் மூலம் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் நாம் முன்பு பயன்படுத்திய அதே இருப்புநிலைக் குறிப்பை இந்த வழக்கிலும் பயன்படுத்துவோம் இருப்புநிலை குறிப்பு என்பது நாம் ஆரம்பத்தில் பயன்படுத்திய அதே இருப்புநிலை குறிப்பாகும் நடப்பு சொத்துக்களின் மாற்றத்தின் தாக்கத்தை இது வரை பார்த்தோம் நடப்பு பொறுப்புகளில் குறிப்பாக நிதி ஆதாரங்களில் மாற்றத்தின் தாக்கத்தை இப்போது பார்ப்போம் பின்னர் நிறுவனத்தின் லாபம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஆனால் இதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் மிக்க நன்றி Glossary of words சொற்களஞ்சியம்